8051 மைக்ரோகண்ட்ரோலர் அடுத்து மைக்ரோகண்ட்ரோலர்களைப் பார்ப்போம் நுண்செயலிகள் அடிப்படையில் CPU என்பதை நாம் பார்த்தோம் மைக்ரோகண்ட்ரோலர்கள் 1 படி மேலே உள்ளன இதை நீங்கள் கணினிகளாக கருதலாம் பல மைக்ரோகண்ட்ரோலர்கள் இருக்கின்றன எனவே அதில் சில தரமானவை அல்லது நன்கு அறியப்பட்ட சில மைக்ரோகண்ட்ரோலர்களைப் பார்ப்போம் பல நுண்செயலிகள் மற்றும் மைக்ரோகண்ட்ரோலர்கள் கிடைக்கின்றன எந்தவொரு பாடத்திலும் இவை அனைத்தையும் முழுமையாகப் பார்க்க முடியாது ஆனால் அந்த மைக்ரோகண்ட்ரோலர்களில் ஒன்றை பற்றி தெரிந்து கொண்டால் அதனையே மற்ற மைக்ரோகண்ட்ரோலர்களிடம் விரிவுபடுத்தி அத்தியாவசிய அம்சங்களை பெற முடியும் என்று நம்புகிறோம் சந்தையில் இருக்கும் மிக முக்கியமான மைக்ரோகண்ட்ரோலர்களில் 8051 என்பது ஒன்றாகும் அதன் கட்டமைப்பு செயலியின் வடிவமைப்பால் வழிநடத்தப்படுகிறது அதோடு ROM RAM மற்றும் டைமர்கள் போன்ற அத்தியாவசிய தொகுதிகள் மற்றும் கூடுதல் சாதனங்களும் உள்ளன எனவே அவற்றை மெதுவாக பார்ப்போம் 8051 மைக்ரோகண்ட்ரோலரில் 4 கிலோபைட் ROM 128 பைட்டுகள் RAM நான்கு 8 பிட் IO போர்ட்கள் இரண்டு 16 பிட் டைமர்கள் அல்லது கவுண்டர்கள் மற்றும் ஒரு சீரியல் இண்டர்பேஷ் போன்ற அடிப்படை கூறுகளும் உள்ளன பல்வேறு உற்பத்தியாளர்கள் மேலே கூறிய உள்ளமைவு கொண்ட சிப் களை வடிவமைத்துள்ளனர் எனவே 8051 என்பது அத்தகைய ஒரு மைக்ரோகண்ட்ரோலரிலிருந்து வந்தது எனவே அவற்றை ஒற்றை சிப் கணினி என்று கருதலாம் மேலும் ஒரு கணினி அமைப்பில் நமக்கு CPU ஆக இருக்கும் செயலி போன்ற கூறுகள் தேவை என்பதை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள் மற்றும் சில மெமரிகளும் தேவைப்படுகிறது அந்த மெமரிகளின் சில பகுதிகள் நிரலை வைத்திருக்கும் அதாவது அவை மாறப்போவதில்லை அவை தவறான பகுதியாக இருக்கலாம் பின்னர் சில தகவல்களைச் சேமித்து வைக்கும் ஒரு பகுதியும் இருக்கும் இது RAM பகுதியாகும் ஏனென்றால் அதற்கு வாசித்து எழுதும் அணுகல் தேவைப்படும் தவிர கணினி அமைப்பு வெளி உலகத்துடன் தொடர்பு கொள்ள வேண்டும் அதற்கு சில IO துறைமுகங்கள் இருக்க வேண்டும் எடுத்துக்காட்டாக 8085 இல் சில IO சாதனங்களை போர்ட் களுடன் தகவல் பஸ் வழிகளுடன் இணைத்து IO போர்ட்டாகப் பெறலாம் என்பதையும் நாம் பார்த்தோம் எனவே இதேபோல் இங்கே சில IO போர்ட்டையும் சீரியல் கம்யூனிகேஷன் போன்ற வேறு சில முக்கியமான இயங்கக்கூடிய விஷயங்களையும் பார்ப்போம் சீரியல் கம்யூனிகேஷன் ஒற்றை பிட் தகவல்தொடர்புக்கு மிகவும் முக்கியமாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும் ஒரு அமைப்பை வடிவமைக்கும்போது பல முறை நாம் செய்ய வேண்டிய நிகழ்வுகள் சில குறிப்பிட்ட தருணங்களில் நிகழ வேண்டும் அல்லது தேவைப்படுவதாக இருக்கும் அதற்காக சில துல்லியமான நேரம் தேவைப்படும் தாமத மற்றும் வளைய அறிவுறுத்தல்களையும் பயன்படுத்தி சில தாமதங்களை உருவாக்கலாம் ஆனால் அந்த அறிவுறுத்தல்களை கொண்டு மிகத் துல்லியமான தாமதங்களை உருவாக்க முடியாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் நீங்கள் சிறிய அறிவுறுத்தலான NOP போன்ற எளிய வழிமுறைகளை எடுத்து கொண்டாலும் அதற்கு 1 முழு இயந்திர சுழற்சி தேவைப்படும் 1 இயந்திர சுழற்சிக்கு 4t நிலை தேவைப்படும் செயலியில் 1t தாமதத்தை கொண்டிருக்காது அதுதான் பிரச்சினை எனவே சில துல்லியமான நேரத்தை விரும்பினால் செயலியுடன் இணைக்க சில வெளிப்புற டைமர் அல்லது கவுண்டர் சிப் தேவைப்படும் எனவே ஒரு கணினி செயல்பாடுகளுக்கு இவை நம்மிடம் இருக்க வேண்டியவை இப்போது மைக்ரோகண்ட்ரோலர்களில் செய்யப்படுவது என்னவென்றால் இந்த கூறுகள் அனைத்தும் ஒரே சிப் பில் வைக்கப்படுகின்றன இதனால் என்ன நன்மை நன்மைகள் என்னவென்றால் ஒட்டுமொத்த கணினி அளவு முதலில் சிறியதாக மாறும் ஒரு போர்டில் ஒற்றை தனி தனி பயன்பாட்டிலுள்ள சிப் புகள் பொருத்தப்படுவதற்கு பதிலாக இப்போது ஒரே சிப் பில் இந்த கூறுகள் அனைத்தும் கிடைத்துள்ளன எனவே அமைப்பின் ஒட்டுமொத்த அளவு சிறியதாகிறது இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் அச்சிடப்பட்ட சர்க்யூட் போர்டில் வெவ்வேறு கூறுகளை இணைக்கும் போது கிடைக்கும் வேகம் அவற்றுக்கிடையே உள்ள இணைப்பு செப்பு கோடுகளானது செப்பு வரி இணைப்புகள் சிப் புக்கு வெளிப்புறமாக இருப்பதால் ஆன் சிப் அதாவது சிப் பினுள் இருப்பதோடு ஒப்பிடுகையில் இந்த ஆஃப் சிப் இணைப்புகளின் வேகம் குறைவாக இருக்கும் நீங்கள் வேகத்தை அதிகரிக்க விரும்பினால் இந்த கூறுகள் அனைத்தும் ஒரே சிலிக்கான் சிப் பில் வைப்பது நல்லது மைக்ரோகண்ட்ரோலரில் என்ன நடக்கிறது என்றால் இந்த கூறுகள் அனைத்தும் ஒரே சிப் பில் வைக்கப்படுகின்றன இருப்பினும் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து வைக்க முடியாது ஏனெனில் சிப் பின் அளவு மிகவும் கடினமாகிவிடும் சிப்பின் தடமும் பெரியதாக மாறும் எனவே 8051 க்கு 4 கிலோபைட் இண்டர்னல் ROM இருக்கிறது எனவே இந்த ROM ல் சில நிரல்களை ஏற்றுவதின் மூலம் 8051 ஐ நிரல் செய்யலாம் எனவே இண்டர்னல் ROM மற்றும் RAM ன் இடம் உண்மையில் 128 பைட்டுகள் மட்டுமே அது வெவ்வேறு வழிகளில் மல்டிபிளெக்ஸ் செய்யப்பட்டிருப்பதைப் பார்க்கலாம் மேலும் வெளிப்புற ROM மற்றும் RAM சிப் புகளை மைக்ரோகண்ட்ரோலருடன் இணைக்க முடியும் ஆனால் உட்புறம் அது அப்படித்தான் இருக்கும் உங்கள் அமைப்பு மிகவும் எளிமையானதாக இருந்தால் அது 4 கிலோபைட் இண்டர்னல் ROM மற்றும் RAM 128 பைட்டுகளை கொண்டதாக இருக்கும் இந்த அமைப்பை உணர ஒரு டிராஃபிக் லைட் கன்ட்ரோலரை செயல்படுத்த வேண்டும் தனித்தனியாக ROM RAM சிப் புகள் மற்றும் நான்கு 8 பிட் IO போர்ட்கள் இருப்பதற்கு பதிலாக ஒற்றை 8051 மைக்ரோ கன்ட்ரோலருடன் இதைச் செய்து அந்த அமைப்பை எளிமையாக்கலாம் இருப்பினும் அது பெரிய எண்ணிக்கையாகும் எனவே 8 பிட் ஐ 4 ஆக மாற்றினால் அதாவது மொத்தம் 32 பிட் IO கிடைக்கும் அந்த செயலியால் எந்த கூடுதல் ஹார்டுவேர் இல்லாமலே ஆதரிக்க முடியும் இரண்டு 16 பிட் டைமர்கள் கவுண்டர்கள் உள்ளன எனவே நீங்கள் சில துல்லியமான நேர கணக்கீடுகளை செய்யலாம் நீங்கள் நேரத்தைக் கட்டுப்படுத்தலாம் மற்றும் வெளிப்புறத்தில் நிகழ்ந்த சில நிகழ்வுகளையும் எண்ணலாம் ஒரு கன்வேயர் பெல்ட்டில் செல்லும் பொருட்களை எண்ணினால் எத்தனை அளவிடப்படுகிறது ஒவ்வொரு கூறுகளும் அல்லது ஒவ்வொரு பொருள்களும் கடந்து செல்லும்போதும் கவுண்டருக்கு ஒரு துடிப்பை அனுப்பும் அதன்படி கவுண்டர் கண்டுபிடிக்கும் இதுபோன்ற எத்தனை உருப்படிகள் கடந்துவிட்டன மற்றும் தொடர் இண்டர்பேஸ் என்பதை கணக்கிடலாம் எனவே பிற சாதனங்களுடன் சில தொடர் தகவல்தொடர்புகளை செய்ய இது பயனுள்ளதாக இருக்கும் 8051 இன் உள் தொகுதி வரைபடத்தைப் பார்த்தால் ஒரு பஸ் இல் தொங்கும் கூறுகள் போன்று இருக்கும் IO போர்ட்டுகளுக்கு 4 கிலோபைட் ROM 128 பைட்டுகள் RAM இருக்கும் 1 சீரியல் போர்ட் 2 டைமர்கள் டைமர் 1 மற்றும் டைமர் 2 உள்ளன இந்த பஸ் கட்டுப்பாட்டை பெற்றுள்ளோம் இந்த பஸ் கட்டுப்பாடு செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தும் செயலாக்க அலகு செயலாக்கத்தை செய்யும் எனவே நுண்செயலிகளைப் பற்றி விவாதிக்கும்போது இந்த CPU பற்றி விவாதித்தோம் இந்த ROM RAM டைமர்கள் IO போர்ட்டுகள் மற்றும் தொடர் தொடர்பு ஆகியவை சிலவற்றின் ஒரு பகுதியாக உருவாக்கப்பட்டன ஆனால் பெரும்பாலான கூறுகள் வெளியே இருந்தன ஆனால் மைக்ரோ கன்ட்ரோலரில் அனைத்தும் ஒன்றாக உள்ளன எனவே இது CPU பின்னர் குறுக்கீடு கட்டுப்பாடு மற்றும் கடிகார சமிக்ஞையை உருவாக்கும் ஊசலாட்டத்தையும் பெற்றுள்ளோம் அது CPU ஐக் கட்டுப்படுத்தும் எனவே இது 8051 இன் உள் தொகுதி வரைபடமாகும் 8051 இன் பிற அம்சங்கள் என்பது இந்த ஒரே ஒரு ஆன் சிப் ஆஸிலேட்டரில் மட்டுமே உள்ளது கடிகார உருவாக்கத்திற்கு 1 ஆஸிலேட்டர் மட்டுமே வெளிப்புறமாக உள்ளது மற்றும் 6 குறுக்கீடு மூலங்கள் உள்ளன எனவே இந்த வெளிப்புற குறுக்கீடைப் பெற்றுள்ளோம் 2 வெளிப்புற குறுக்கீடுகள் உள்ளன மற்றும் அந்த ரீசெட் தொடர் உள்ளீட்டு வெளியீடு மற்றும் டைமர்களின் அடிப்படையில் 3 உள் குறுக்கீடுகள் உள்ளன 2 டைமர்களில் 1 தொடர் உள்ளீட்டு வெளியீடு க்கும் மற்றொன்று ரீசெட் க்கும் உள்ளன இவை 6 குறுக்கீடு மூலங்கள் அதன் மூலம் 64 கிலோபைட் வெளிப்புற குறியீடு இடம் கிடைத்துள்ளது அது நிரல் மெமரிக்கானது உள்ளேயே 4 கிலோபைட் கிடைத்துள்ளது அதாவது 4 கிலோபைட் ROM கிடைத்துள்ளது வெளிப்புற மெமரியோடு இணைக்கிறீர்கள் என்றால் தகவல் மெமரி பகுதிக்கு 64 கிலோபைட் வெளிப்புற இடைவெளி ROM வரை செல்லலாம் இது மீண்டும் வெளிப்புற தகவல் மெமரிக்கு மற்றொரு 64 கிலோபைட் ஆகும் குறியீடு மெமரி மற்றும் தகவல் மெமரி க்கு தனித்தனியாக எடுத்துக் கொண்டால் 64 பிளஸ் 64 மொத்த 128 கிலோபைட் மெமரி ஆகும் அதனை 8051 அமைப்போடு இணைக்க முடியும் அதில் பாதி நிரல் மெமரி மற்றொரு பாதி தகவல் மெமரி ஆக இருக்கும் பல உணர்தல்களில் நாம் என்ன செய்கிறோம் என்றால் இந்த குறியீட்டையும் தகவல் மெமரிகலளையும் ஒன்றாக இணைக்கிறோம் அதில் வெளிப்புற மெமரியாக 64 கிலோபைட் மட்டுமே பெறுகிறோம் எனவே தகவல் மெமரி மற்றும் நிரல் மெமரியையும் சேர்த்து கட்டமைப்பது பல பயன்பாடுகளில் பயனுள்ளதாக இருக்கும் இப்போது இந்த வெளிப்புற குறியீடு மெமரியைப் பயன்படுத்தும் போது நிரல் செயலாக்க அங்காடி அல்லது PSEN என அழைக்கப்படும் ஒரு ஸ்ட்ரோப் உள்ளது இந்த குறிப்பிட்ட பிட் தகவல் மெமரி அணுகலுக்காகவும் மறுபுறம் ரீட் செயல்பாட்டைக் கட்டுப்படுத்தவும் பயன்படுத்துகிறோம் ரீட் ரைட் பெற்றுள்ளோம் சாதாரண செயல்முறை அல்லது 8085 விஷயத்தில் அதனை மெமரிக்கு வெளியே அணுக முயற்சிக்கும் போதெல்லாம் பார்த்தோம் ரீட் மற்றும் ரைட் கட்டுப்பாடுகளையும் பெற்றுள்ளோம் ROM அணுகலுக்காக ரீட் வரியை ROM ன் ரீட் டுடன் மட்டுமே இணைக்க வேண்டும் RAM அணுகலுக்கு ரீட் மற்றும் ரைட் வரிகளை RAM ன் ரீட் மற்றும் ரைட் பின்களுடன் இணைக்கப்பட வேண்டும் ஆனால் 8051 ல் நிரல் நினைவகம் மற்றும் தகவல் நினைவகம் முற்றிலும் தனித்தனியே எனவே நிரல் நினைவகம் இந்த PSEN சமிக்ஞையால் கட்டுப்படுத்தப்படுகிறது அதேசமயம் தகவல் நினைவகம் ஒரு ரீட் மற்றும் ரைட் சமிக்ஞையால் கட்டுப்படுத்தப்படுகிறது எனவே 8051 அணுகும்போது நிரல் குறியீட்டை அணுகும் அப்போது இந்த ரீட் மற்றும் ரைட் சமிக்ஞையை செயல்படுத்தாது எனவே வடிவமைப்பில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் ஏனென்றால் அது ரீட் அணுகலைச் செய்யும்போது அல்லது தகவல் அணுகல் செய்யும்போது ஸ்ட்ரோப் வழியாக இந்த நிரல் ஸ்டோர் இயக்கப்பட்ட வரியில் இருக்கும் எனவே இது PSEN வரியை செயல்படுத்தாமல் ரீட் மற்றும் ரைட் வரிகளை மட்டுமே செயல்படுத்தும் அந்த வகையில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இந்த குறியீட்டு நினைவகம் இந்த வெளிப்புற அணுகலால் தேர்ந்தெடுக்கப்படும் எனவே 4 கிலோபைட் வெளிப்புற நினைவகம் இருப்பதாக நாம் சொன்னது போல இருக்கும் எந்த நேரத்திலும் நீங்கள் வெளிப்புற நினைவகத்தை அல்லது உள் நினைவகத்தை அணுக விரும்புகிறீர்களா என்று சொல்லலாம் இதன் மூலம் இந்த வெளிப்புற அணுகலை நீங்கள் பெறலாம் நீங்கள் கட்டமைக்கக்கூடிய ஒரு பின் உள்ளது அதை நீங்கள் 0 அல்லது 1 என அமைக்கலாம் அதன்படி உங்கள் அறிவுறுத்தலின்படி குறியீடு அணுகலுக்கான உள் நினைவகம் அல்லது வெளிப்புற நினைவகத்தை அணுகலாம் வெளிப்புற நினைவகம் தகவல் மற்றும் குறியீடு இரண்டிலும் இருக்கலாம் என்று நான் ஏற்கனவே கூறியது போல் அது சாத்தியமாகும் இந்த 8051 ஏன் திடீரென வந்தது இது புதிய வகை அமைப்புகளின் காரணமாக வந்துள்ளது அவை உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன ஒரு உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு முக்கிய அமைப்போடு நெருக்கமாக ஒருங்கிணைக்கப்பட்டுள்ளது ஆகவே ஒட்டுமொத்த அமைப்பில் இந்த உட்பொதிக்கப்பட்ட அமைப்பு ஒரு பகுதியாக இருக்கலாம் உதாரணமாக சலவை இயந்திரம் என்று சொல்லுங்கள் எனவே சலவை இயந்திரம் வெளி உலகத்துடன் இருக்கும் இண்டர்பேஷைக் கொண்டுள்ளது அவற்றில் பொத்தான்களின் தொகுப்பைக் காணலானம் ஆனால் அதன் உள்ளே டிரம் சுழலும் போது எத்தனை திருப்பங்களுக்குச் சுழற்றப்படும் என்பது போன்ற கணக்கீடுகள் உள்ளன வெப்பநிலை என்னவாக இருக்கும் நீர் மட்டத்தையும் உணரக்கூடியதாக இருக்கும் இவை அனைத்தும் உட்பொதிக்கப்பட்ட அமைப்பால் செய்யப்படுகின்றன அல்லது நீங்கள் ஒரு காரை ஓட்டும் போது ஸ்டீயரிங் எரிபொருள் ஊட்ப்படுத்தப்பட்ட பகுதி ஆன்டி பிரேக் பின்னர் பிரேக்கிங் சிஸ்டம் ஏர்பேக்குகள் தொடங்கி பல்வேறு செயல்பாடுகளை கட்டுப்படுத்தும் பல செயலிகள் உள்ளன அது எல்லாம் எனவே செயலிகள் இந்த கணக்கீட்டைச் செய்கின்றன ஆனால் பயனர் பார்வையில் அந்த செயலிகளைக் காணமுடியவில்லை ஒட்டுமொத்த அமைப்பைப் பார்க்கிறோம் இவை உட்பொதிக்கப்பட்ட அமைப்பின் எடுத்துக்காட்டுகள் எனவே இந்த செயலிகள் சுற்றுச்சூழலுடன் நேரடியாக தொடர்பு கொள்ளாமல் இருக்கலாம் அது அமைக்கப்பட்ட கணினியுடன் தொடர்பு கொள்ளலாம் அது ஒரு பெரிய அமைப்பின் ஒரு பகுதியாகும் எனவே இது பெரிய அமைப்புடன் தொடர்பு கொள்ளலாம் பொதுவான உதாரணம் கார் இக்னிஷன் கட்டுப்பாடு ஒரு காரில் இதுபோன்ற பல செயலிகள் உள்ளன என்று நாங்கள் ஏற்கனவே கூறியுள்ளோம் காரை இயக்குவதற்கும் ஓட்டுவதற்கும் கட்டுப்படுத்துவதற்கும் உதவுகின்றன ஒரு உட்பொதிக்கப்பட்ட தயாரிப்பு ஒரு பணியைச் செய்ய நுண்செயலி அல்லது மைக்ரோகண்ட்ரோலரைப் பயன்படுத்துகிறது எனவே நீங்கள் ஒரு காரை ஓட்டும் போது பணி சரி செய்யப்படுகிறது செயலிகள் செய்ய வேண்டிய செயல்பாடுகள் சரி செய்யப்படுகின்றன எனவே ஒரு கார் செயலியில் ஒரு நிரலை இயக்கு என்று சொல்ல முயற்சிக்க மாட்டேன் இது ஒரு இருபடி சமன்பாட்டின் விடைகளாகும் நாங்கள் அதை செய்ய மாட்டோம் ஆனால் செயலி இந்த எரிபொருள் இக்னிஷன் திசைமாற்றி கட்டுப்பாடு போன்றவற்றைச் செய்கிறது அவைகள் ஒரு நேரத்தில் ஒரு பணியை மட்டுமே செய்கிறார்கள் நீங்கள் நுண்செயலியைப் பயன்படுத்துகிறீர்கள் என்றால் கணினியின் அளவு பெரியதாக மாறக்கூடும் எனவே இதன் விளைவாக நாங்கள் ஒரு மைக்ரோகண்ட்ரோலர்களை வைக்கிறோம் மைக்ரோகண்ட்ரோலர் அடிப்படையிலான கணினி அல்லது உட்பொதிக்கப்பட்ட கணினியில் ஒரே ஒரு பயன்பாடு அல்லது ஒரு சிறிய பயன்பாடுகளை மட்டுமே செய்கிறோம் நாம் இயக்க வேண்டிய நிரல்களை நாம் அறிவோம் அந்த நிரல்களை நாம் நேரடியாக ROM க்கு ஏற்றலாம் வெவ்வேறு பயனர்கள் வெவ்வேறு நிரல்களுடன் வரக்கூடிய பொது அமைப்பைப் போல் இருக்காது அந்த நிரல்களை RAM ல் ஏற்ற வேண்டும் அங்கிருந்து நாம் இயக்க வேண்டும் ஆனால் உட்பொதிக்கப்பட்ட பயன்பாட்டிற்கு நிரல்கள் சரி செய்யப்படுகின்றன இதனை குறைத்து நாம் அந்த நிரல்களை ROM இல் ஏற்ற வேண்டும் இதனால் இந்த நிரல்கள் செயலியால் மட்டுமே செயல்படுத்தப்படும் எனவே இந்த 8051 கீ போர்ட் பிரிண்டர் வீடியோ கேம் பிளேயர் எம் பி 3 மியூசிக் பிளேயர்கள் போன்ற உட்பொதிக்கப்பட்ட அமைப்பின் பயனுள்ள பொதுவான எடுத்துக்காட்டுகளாகும் மேலும் உட்பொதிக்கப்பட்ட மானிட்டர்கள் மொபைல் போன்கள் கேமராக்கள் வாகனக் கட்டுப்பாடு போன்றவனைத்தும் உட்பொதிக்கப்பட்ட அமைப்புகளின் வேறுபட்ட எடுத்துக்காட்டுகள் இவைகள் இந்த செயலிகளை கொண்டுள்ளன நான் கூறியது போல் சந்தையில் பல மைக்ரோ கன்ட்ரோலர்கள் உள்ளன என்னும் பட்சத்தில் மைக்ரோ கன்ட்ரோலரை எவ்வாறு தேர்வு செய்வது உண்மையில் 8051 பல வகைகளிலும் கிடைக்கிறது 8031 கிடைத்துள்ளது அதுபோன்ற 8052 ஐப் பெற்றுள்ளோம் அவற்றின் திறன்கள் மாறுபடுகின்றன 8031 ல் இண்டர்னல் ROM இருக்காது 8052 இல் இன்னும் 1 டைமர் இருக்கும் இது போன்ற வகையில் அம்சங்கள் மாறுபடும் எனவே எந்த ஒன்றை எடுக்க வேண்டும் எனவே ஒரு மைக்ரோ கன்ட்ரோலரைத் தேர்ந்தெடுப்பதற்கான அளவுகோல்கள் முதலில் பணியின் கம்ப்யூட்டிங் தேவைகளை திறம்படப் பூர்தி செய்தும் குறைந்த செலவாகவும் இருக்க வேண்டும் வேகம் RAM ன் அளவோடு பொருந்த வேண்டும் செயலியின் வேகம் நமது தேவைக்கு பொருந்த வேண்டும் ஏனெனில் பெரும்பாலும் இந்த உட்பொதிக்கப்பட்ட பயன்பாடுகள் நம்மிடம் உள்ளன எனவே அவை உண்மையான செயல்பாட்டுடன் இருக்க வேண்டும் பணியை சில குறிப்பிட்ட நேரத்திற்குள் முடிக்க வேண்டும் எனவே செயலி மெதுவாக இருந்தால் நியாயமான நேரத்திற்குள் பணியை முடிக்க முடியாது எனவே செயலியின் வேகம் ஒரு அளவுருவாகும் பின்னர் கணினியில் நம்மிடம் இருக்கும் ROM மற்றும் RAM ன் அளவு பொருத்தது ROM சிறியதாக இருந்து நமது அப்ளிகேஷன் நிரல் அளவு பெரியதாக இருந்தால் வெளிப்புற நினைவகத்தை சிப் புடன் இணைக்க வேண்டும் இது போன்று நிறைய உள்ளது மைக்ரோகண்ட்ரோலரின் உயர் குடும்பத்திற்கு நாம் சென்றால் எனது நிரல் அங்கு கிடைக்கக்கூடிய ROM உடன் பொருந்தக்கூடும் மேலும் மைக்ரோகண்ட்ரோலருக்குள்ளேயே அந்த பணியை ஒப்பிட்டுப் பார்க்க முடியும் மேலும் RAM கூட நாம் எவ்வளவு தகவலைச் சேமிக்க வேண்டும் பொதுவாக தற்காலிக தகவல் அடிப்படையில் இருக்கும் அதாவது அந்த தற்காலிக தகவல்களை எவ்வளவு சேமிக்க வேண்டும் என்பதனை பொருத்து அமையும் எடுத்துக்காட்டாக 8051 ல் 128 பைட்டுகள் RAM இண்டர்னல் RAM மட்டுமே உள்ளன உங்களுக்கு அதிக RAM தேவைப்பட்டால் நீங்கள் வெளிப்புற RAM சிப் பை இணைக்க வேண்டும் நீங்கள் அதை செய்யப் போகிறீர்களா அடுத்த உயர் குடும்பத்திற்குச் சென்று நான் RAM இடத்தின் மாறிகளை நிர்வகிக்க முடிந்தால் நன்றாக இருக்கும் பின்னர் 8051 ல் வைத்திருக்கக்கூடிய IO போர்ட்டுகளின் எண்ணிக்கையைப் பார்ப்போம் 32 IO பிட்கள் 4 IO போர்ட்களைப் பெற்றுள்ளது அது போதுமானதாக இருந்தால் நம்மிடம் உள்ள டைமர்களின் எண்ணிக்கையை விட அதிகமாக இருக்க வேண்டும் எனவே ஒவ்வொரு டைமரும் ஒரு செயல்பாட்டைக் கட்டுப்படுத்த அர்ப்பணிக்கப்பட்டிருக்கலாம் எனவே உங்களுக்கு துல்லியமான நேரம் தேவைப்பட்டால் அதாவது 2 க்கும் மேற்பட்ட செயல்பாடுகளை கொண்டிருந்தால் இணையாக இருக்கும்படி செய்யவேண்டும் எனவே நாம் பேக்கேஜிங் செய்ய 8051 க்கு செல்ல முடியாது அது மின் நுகர்வை ஏற்படுத்தும் எனவே இவை அனைத்தும் மைக்ரோகண்ட்ரோலரின் தேர்வுக்கு பங்களிக்கும் இரண்டாவது முக்கியமான விஷயம் அடுத்த நிலைக்குரிய தரம் இன்று நாம் சில மைக்ரோகண்ட்ரோலரைப் பயன்படுத்துகிறோம் நாளை நாம் நமது கணினியில் அடுத்த உயர் மைக்ரோகண்ட்ரோலருக்குச் செல்லலாம் இதன் விளைவாக கணினி செயல்திறன் மேம்படுத்தப்படும் ஆனால் அதே நேரத்தில் நம்மிடம் அதிகமாக இருக்கும் ஹார்டுவேர் களை மாற்ற நாம் விரும்பமாட்டோம் எனவே பின் னின் உள்ளமைவு மற்றும் மென்பொருள் பொருந்தக்கூடிய தன்மை போன்றவைகள் இருக்க வேண்டும் மேம்படுத்த எளிதாகவும் மற்றும் ஒரு யூனிட்டிற்கான செலவு போன்றவைகளும் இருக்க வேண்டும் எனவே நீங்கள் ஒரு மைக்ரோகண்ட்ரோலரை அடிப்படையாகக் கொண்ட ஒரு அமைப்பை உருவாக்கியபோது நீங்கள் மைக்ரோகண்ட்ரோலர் விலையை விற்கும் ஒவ்வொரு யூனிட்டும் இதில் உள்ளடக்க வேண்டும் ஒரு யூனிட்டிற்கான செலவு குறைவாக இல்லாவிட்டால் செலுத்தக்கூடிய அமைப்பின் விலை மைக்ரோகண்ட்ரோலரின் விலையின் ஆதிக்கமாக இருக்கும் எனவே அந்த வழியில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இரண்டாவது முக்கியமான விஷயம் என்னவென்றால் மென்பொருள் மேம்பாட்டுக் கருவிகள் கிடைப்பது பற்றி இதற்கு முன்பு நான் கூறியது போல பல நுண்செயலிகள் மற்றும் மைக்ரோகண்ட்ரோலர்கள் அனைத்து செயலிகளின் அசெம்பிளி மொழி நிரலாக்கத்தைப் பற்றி அறிய முடியாது எனவே நமது கட்டுப்பாட்டு நிரலை C போன்ற சில உயர் மட்ட மொழியில் எழுதுவது விரும்பத்தக்கது பின்னர் கம்பைலர் இருக்க வேண்டும் இது இந்த C குறியீட்டை செயலியின் இயந்திர குறியீடாக மொழிபெயர்க்கும் இந்த அசெம்பிளர்கள் டிபக்கர்கள் கம்பைலர்கள் எமுலேட்டர்கள் சிமுலேட்டர் தொழில்நுட்ப ஆதரவு இவை அனைத்தும் மைக்ரோகண்ட்ரோலருக்குப் பரவலாக கிடைக்க வேண்டும் மற்றும் இவைகள் மைக்ரோகண்ட்ரோலருக்கான நம்பகமான ஆதாரங்கள் எளிதான கிடைக்கும் தன்மை உடையதாக இருக்க வேண்டும் அது பெரிய அளவில் கிடைக்க வேண்டும் எனவே இவைகள் எல்லாம் மைக்ரோகண்ட்ரோலரைத் தேர்வுசெய்ய நமக்கு வழிகாட்டும் அளவுகோல்கள் இந்த தேர்வுகளில் சில எலக்ட்ரானிக்ஸ் அடிப்படையிலானவை என்பதை நீங்கள் அறிந்தவை அதாவது வேகமான ROM RAM முதலியவற்றைப் போன்றது ஆனால் அவற்றில் பல பொருளாதாரம் கிடைக்கும் தன்மை போன்றவற்றை உள்ளடக்கியிருக்கும் மேலும் உங்களுக்கு நம்பகமான ஆதாரங்களையும் கொண்டிருக்கும் அவைகள் அங்கு இல்லை அதேபோல் அதன் வளர்ச்சி தளமும் அவை மீண்டும் அடிப்படை ஹார்டுவேர் பொருளின் பகுதியாக இல்லை எனவே அவை தயாரிப்பாளரை விளம்பரப்படுத்த விற்பனையாளரால் செய்யப்படும் கூடுதல் விஷயங்கள் இதனால் டெவலப்பர்கள் அந்த தளங்களை பயன்படுத்தி தயாரிப்புகளை உருவாக்க அல்லது அந்த தயாரிப்பில் பயன்பாடுகளை உருவாக்க முடியும் இது செயலியின் தரத்தை மட்டுமே அடிப்படையாகக் கொண்டு முடிவு செய்யப்படவில்லை என்பதை நீங்கள் அறியலாம் ஆனால் பிற விஷயங்களின் தரத்தையும் அடிப்படையாகக் கொண்டதாகும் இந்த 8051 குடும்பத்தை நீங்கள் பார்த்தால் இந்த ROM வகை 8031 க்கு எந்த ROM ம் இல்லை 8051 8052 பின்னர் 8751 8752 ஒரு 8051 போன்ற மாஸ்க் ROM கொண்டது 8751 க்கு EPROM கிடைத்துள்ளது அவை எலெக்டிரிகலி ப்ரோக்ராமபிள் ROM மற்றும் 89 தொடர்களில் ஃபிளாஷ் EEPROM கிடைத்துள்ளது எனவே பல செயலிகள் EEPROM எலெக்டிரிகலி எரெசப்பிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி ஐ பெற்றுள்ளன இவைகள் நீங்கள் பார்க்கும் சில எடுத்துக்காட்டுகளாகும் இந்த முதல் 2 சொற்கள் உற்பத்தியாளரரை குறிக்கிறது AT என்பது ATMEL C என்பது CMOS தொழில்நுட்பம் மற்றும் LV குறைந்த சக்தி பதிப்பாகும் விநியோக மின்னழுத்தம் 0 30 வோல்ட் குறைவாக உள்ளது சாதாரண செயலியில் விநியோக மின்னழுத்தம் 5 வோல்ட் இருக்கும் எனவே இந்த வழியில் 8051 தொடர் செயலிகளில் பல விற்பனையாளர்கள் உள்ளனர் அதன்படி நீங்கள் தொடர் எண்ணை அங்கு காணலாம் இந்த குடும்ப உறுப்பினர்களை ஒப்பிட்டுப் பார்க்க முயற்சி செய்யுங்கள் இதில் 89 தொடர்களை ஒப்பிடுகிறோம் 8951 இது அடிப்படையில் 8051 மட்டுமே இது 4 கிலோபைட் ROM 128 பைட்டுகள் RAM 2 டைமர்கள் 6 இண்டிரப்ட் மூலங்கள் மற்றும் 32 IO பின் களாகும் 8952 அல்லது 8052 இதற்கு 8 கிலோபைட் ROM 256 பைட்டுகள் RAM கிடைத்துள்ளது எனவே ROM மற்றும் RAM இரட்டிப்பாகிவிட்டதை நீங்கள் காண்கிறீர்கள் பின்னர் 1 டைமரும் இண்டிரப்ட் மூலங்கள் மேலும் 2 IO பின் கள் அப்படியே உள்ளது 8953 ல் ROM அளவு மேலும் அதிகரித்து வருகிறது நமக்கு பல தேர்வுகள் கிடைத்துள்ளன என்பதை நீங்கள் காண்கிறீர்கள் எனவே நம்மிடம் உள்ள பயன்பாட்டின் அடிப்படையில் கூடுதல் குடும்ப செயலிக்கு நாம் செல்லலாம் இது 891051 மற்றும் 892051 ஆகும் அவர்களுக்கு கண்காணிப்பு டைமர் போன்ற சில கூடுதல் விஷயங்கள் கிடைத்துள்ளன பணிகளுக்கு சில காலக்கெடு கிடைத்தவுடன் அவை பயனுள்ளதாக இருக்கும் மேலும் பணி தவறவிட்டதா என்பது காலக்கெடு முடிந்ததா என்பதை நீங்கள் விருப்பப்பட்டால் கண்டறியலாம் எனவே அந்த வகை பயன்பாடுகளுக்கு இந்த கண்காணிப்பு டைமர்கள் நமக்கு தேவை அனலாக் மின்னழுத்த ஒப்பீட்டாளர் பின்னர் இன் சிஷ்டம் ப்ரோபிராமபிள் அதாவது கணினி இயங்கும்போது நீங்கள் நிரலை மாற்றலாம் அந்த தொடர்கள் ACS என குறிக்கப்பட்டுள்ளது எனவே அவர்களுக்கு இந்த அம்சங்கள் கிடைத்துள்ளன இயற்கையாகவே பீட்டா செயலிகள் சிறந்த நெகிழ்வான வசதிகளைப் பெற்றுள்ளன ஆனால் கணினியின் விலையும் அதிகரிக்கும் இது நம்மிடம் உள்ள ஒட்டுமொத்த வரைபடம் எனவே அதை பகுதிகளாக விளக்குவோம் எனவே திட்டவட்டத்தில் இது செயலியின் சிறந்த பார்வை 4 போர்ட் கள் உள்ளன இது பி0 பி1 பி2 மற்றும் பி3 ஆகும் இவை நம்மிடம் உள்ள 4 போர்ட் கள் மற்றும் அவை அனைத்தும் 8 பிட் போர்ட்கள் ஆகும் பின்னர் இது RST இது ரீசெட் பின்னர் EA பார் வெளிப்புற அணுகல் உள்ளது அவை உண்மையில் இது RST மற்றும் EA அவைகள் சிப் புக்குள் வரும் சிப் புக்கான உள்ளீடு இங்கே வெளிப்படையாக காட்டப்படவில்லை இது EA பார் இந்த வரி 0 செய்யப்பட்டால் அதாவது 8051 வெளிப்புற நினைவகத்திலிருந்து குறியீட்டு இடத்தைப் பயன்படுத்த வேண்டும் என்று கணினி வடிவமைப்பாளர் விரும்புகிறார் என்று அர்த்தம் இது வெளிப்புற நினைவக வெளிப்புற ROM இலிருந்து குறியீட்டை எடுக்க வேண்டும் சாதாரண செயல்பாட்டிற்கு இந்த EA bar P ஐ 1 ஆகக் கூற வேண்டும் எனவே இந்த பின் ஹய் என்று இருந்தால் 8051 குறியீட்டை அணுகும்போது இண்டர்னல் ROM ஐப் பயன்படுத்தும் எனவே இந்த பின் களில் பல மல்டிபிளெக்ஸ் செய்யப்படுவதால் இந்த போர்ட் 0 பின் எண் 32 முதல் 39 வரை குறிக்கிறது எனவே அவை போர்ட் பின் மற்றும் மல்டிபிளெக்ஸ் அட்ரஸ் டேட்டா பஸ் 80 முதல் 87 வரை செயல்படுகின்றன இங்கேயும் 8085 போலவே பஸ் மல்டிபிளக்ஸ் செய்யப்பட்டுள்ளது எனவே இந்த லோயர் ஆர்டர் அட்ரஸ் பஸ் மற்றும் டேட்டா பஸ் 80 முதல் 87 வரை மல்டிபிளெக்ஸ் பெற்றுள்ளீர்கள் பின்னர் நீங்கள் போர்ட் 2 ஐப் பார்த்தால் அவைகளும் மல்டிஃபங்க்ஸ்னல் பின் மற்றும் அவைகள் IO பின் போலவும் உயர் வரிசை அட்ரஸ் பஸ் போலவும் செயல்படும் நீங்கள் சில வெளிப்புற நினைவகத்தை இணைக்கிறீர்கள் என்றால் இந்த 8 எனவே இந்த பின் களெல்லாம் 21 முதல் 28 மற்றும் 20 20 32 முதல் 39 வரை அவை வெளிப்புற டேட்டா பஸ் வெளிப்புற அட்ரஸ் மற்றும் டேட்டா பஸ் ஆகியவற்றால் பயன்படுத்தப்படும் எனவே IO செயல்பாட்டிற்குப் பிறகு அந்த துறைமுகங்களை IO சாதனத்திற்கு பயன்படுத்த முடியாது இதேபோல் நீங்கள் இந்த போர்ட் 3 ஐப் பார்த்தால் இந்த பின் களும் மல்டிபிளெக்ஸ் செய்யப்பட்டுள்ளன அவை பின் எண் 3 பின் எண் 17 ஆகும் இது போர்ட் பி 3 இன் பிட் 7 ஆகவும் ரீட் பார் சமிஞ்சையாகவும் செயல்படுகிறது எனவே நீங்கள் வெளிப்புற நினைவகத்தை இணைக்கும்போது இந்த ரீட் பார் மற்றும் ரைட் பார் கோடுகள் தேவைப்படுகின்றன பின்னர் இந்த போர்ட் 3 ஐ போர்ட் பிட்களாக அணுக பயன்படுத்த முடியாது எனவே இவை அனைத்தும் இதேபோல் உள்ளன இந்த 3 0 தகவல்களைப் பெறவும் 3 1 தகவல்களைப் பரப்பவும் பயன்படுத்தப்படுகிறது எனவே இவை 8085 வழக்கில் நமக்கு SID மற்றும் SOD கிடைத்ததைப் போன்ற தொடர் தகவல்தொடர்புக்கானவை நமக்கு TXD மற்றும் RXD கிடைத்துள்ளன பின்னர் 2 இண்டிரப்ட்ஸ் வெளியே உள்ளன int 0 மற்றும் int 1 இது T0 மற்றும் T1 அவைகள் டைமர்களின் எண் செயல்பாட்டிற்காக உள்ளன பின்னர் இந்த ALE 8085 உள்ளதைப் போன்றது மற்றும் இது PSEN வெளிப்புற நினைவக அணுகலுக்காக வழங்கக்கூடியது ROM இன் ரீட் பார் பின் உடன் இணைக்க முடியும் பின்னர் நமக்கு கிரிஸ்டல்கள் கிடைத்துள்ளன